ஒளியியல் தகவல்தொடர்புகளில் இந்த தொகுதிக்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் முந்தைய தொகுதியில் கடந்த இரண்டு தொகுதிகளில் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களைப் பற்றி பேசினோம் இந்த தொகுதியில் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரின் மீதமுள்ள அம்சங்களைப் பற்றி பேசுவோம் இரண்டு மிக முக்கியமானவை ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரின் மறுமொழி நேரம் ஏனென்றால் ஒருவர் சிக்னல்களை அனுப்பக்கூடிய அதிகபட்ச வீதம் என்ன என்பதை இது தீர்மானிக்கிறது ஏனெனில் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் உயர்வைக் கடக்கிறீர்கள் நேரம் நீங்கள் சிதறல் நிர்வாகத்தை சரியான முறையில் செய்வதன் மூலம் ஃபைபர் உயர்வு நேரத்தைக் குறைத்தால் தகவல்தொடர்பு அமைப்பின் பிட் வீதத்தைக் கட்டுப்படுத்தும் கடைசி விஷயம் ரிசீவர் உயர்வு நேரம் இந்த தொகுதியைக் குறைக்க வேண்டியது அவசியம் என்று கடந்த தொகுதியில் நாங்கள் பேசியுள்ளோம் APDயின் மறுமொழி நேரம் உங்களுக்குத் தெரியும் இதன் பொருள் ஒருவர் PIN டிடெக்டர்களுக்கான APDயின் அலைவரிசையை மட்டும் முயற்சித்துப் பார்க்க வேண்டும் அதே போல் APD டிடெக்டர்களும் அலைவரிசையை மிகப் பெரியதாக மாற்ற வேண்டும் எனவே அலைவரிசை புகைப்பட டையோட்களின் மறுமொழி நேரத்திற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் எனவே இந்த புகைப்பட டையோடு மறுமொழி நேரத்தை சரியாகக் கட்டுப்படுத்துவது எது எங்களால் ஏன் தகவல்தொடர்பு இருக்க முடியாது அதாவது டெரா ஹெர்ட்ஸை அமைத்துள்ள அலைவரிசைகளை ஏன் கொண்டிருக்கக்கூடாது அல்லது அதைவிட அதிகமாக இருக்கலாம் அதாவது அது ஏன் இருக்கும் என்பதற்கான காரணத்தைக் காண்போம் ஒரு சிறிய புள்ளி இது நான் இங்கு செய்ய விரும்புகிறேன் முதன்மை மறுமொழி நேர வரம்பு துளைகளிலிருந்து வருகிறது மேலும் இந்த கட்டத்தில் இந்த பாடத்திட்டத்தை மறைக்க இந்த கட்டத்தில் சாத்தியமில்லை ஏன் துளைகள் நகரும் என்று உங்களுக்குச் சொல்லும் எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது மெதுவான வேகம் எனவே துளைகள் நகரும் என்ற உண்மையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சார புலங்கள் இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் துளைகளின் இயக்கம் உண்மையில் சிறியது எனவே துளைகள் எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது மெதுவான வேகத்தில் நகரும் எனவே எலக்ட்ரான்கள் வேகமாக நகர்கின்றன ஆனால் முழுமையான மின்னோட்டம் சுற்று வழியாக பாய்வதற்கு நீங்கள் இப்பகுதியில் அனைத்து துளைகளும் சேகரிக்கப்படும் வரை எடையும் இருக்க வேண்டும் எனவே இந்த துளை திசைவேகமே புகைப்பட டையோட்களில் உள்ள எலக்ட்ரான் இயக்கம் ஒப்பிடும்போது துளை இயக்கம் சிறியது என்பது உண்மைதான் இது கண்டுபிடிப்பாளர்களின் பதில் நேரத்தை சரியாக கட்டுப்படுத்துகிறது முடிந்தவரை குறைக்க விரும்பும் மறுமொழி நேரத்திற்கு கூடுதலாக புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களில் உள்ள சத்தத்தையும் குறைக்க விரும்புகிறீர்கள் இப்போது ஃபோட்டோ டிடெக்டர்கள் நல்ல இலட்சிய கூறுகள் அல்ல அவை ஆப்டிகல் ஆற்றலை எடுத்து மின் சக்தியாக மாற்றும் அவை நல்ல அளவிலான சத்தத்தையும் பங்களிக்கும் சில சத்தம் புகைப்பட டையோடு கட்டமைப்பிலிருந்து வருகிறது நீங்கள் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரை உருவாக்கிய விதம் அந்த அமைப்பு தானே சில சத்தத்திற்கு பங்களிக்கும் பின்னர் பொருளுக்குள் வெப்ப கிளர்ச்சிகள் ஏற்படும் எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகளின் மேல் மற்றும் கீழ் ஏமாற்று வித்தை ஒரு சிறிய அளவு கசிவு மின்னோட்டத்தை உருவாக்குவது சத்தம் செயல்முறைக்கு பங்களிக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் இவை அனைத்திற்கும் மேலாக ஃபோட்டான்களை எலக்ட்ரான்களாக மாற்றுவது சரியான தீர்மானகரமான அளவுரு அல்லது நிர்ணயிக்கும் செயல்முறை அல்ல உண்மையில் ஒரு உள்ளது இது உண்மையில் ஒரு ஒத்திசைவான செயல்முறையாகும் யாரோ ஒரு புல்லட் எடுத்து உங்களை நோக்கி துப்பாக்கியால் சுடுவது கற்பனை செய்யலாம் எனவே யாராவது உங்களிடம் துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள் நீங்கள் ஒரு உலோகப் பெட்டியை அல்லது சேகரிக்க ஏதாவது ஒன்றை வைக்க முடிந்தால் இந்த ஒலியை நீங்கள் சரியாகக் கேட்கலாம் எனவே ஒரு புல்லட் வரும் போது டிங் சத்தம் இன்னும் ஒரு புல்லட் டிங் இன்னும் ஒரு புல்லட் டிங் இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பல தோட்டாக்கள் வருவீர்கள் டிங் டிங் டிங் இருக்கும் எனவே இந்த வகையான ஷாட் புல்லட்டின் இந்த ஷாட்டை ஒத்திருக்கும் நிகழ்வு ஷாட் சத்தம் என்று அழைக்கப்படுகிறது இது உருவாக்கப்படும் எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் உருவாக்கப்படுகின்றன அவை இந்த தனித்துவமான கேரியர்கள் மற்றும் அவை தொடர்ச்சியான நடப்பு ஓட்டத்தை உருவாக்க வேண்டாம் உண்மையில் இந்த தோட்டாக்களின் வடிவத்தில் தற்போதைய பாய்ச்சல்கள் தேர்தல்கள் ஒரு புல்லட் வடிவத்தில் செல்கின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு புல்லட்டைப் பெறுவீர்கள் சில நேரங்களில் நீங்கள் இரண்டு தோட்டாக்களைப் பெறுவீர்கள் சில நேரங்களில் நீங்கள் மூன்று பெறுவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் பத்து பெறுவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் தடைபடுகிறீர்கள் ஆனால் குறைவாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அது உண்மையில் ஒரு புள்ளிவிவர செயல்முறையாகும் எனவே புகைப்பட மின்னோட்டத்தைப் பற்றி எப்போதும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இது குறிப்பிட்ட அளவு சத்தத்திற்கு வழிவகுக்கும் சுவாரஸ்யமாக இந்த ஷாட் இரைச்சல் நாம் பின்னர் சிறிது விவாதிப்போம் ஆனால் இங்கே ஒரு சுருக்கம் இது ஒரு ஷாட் சத்தத்துடன் என்ன நடக்கிறது ஷாட் சத்தம் துரதிர்ஷ்டவசமாக அதிகரித்து வரும் ஆப்டிகல் சக்தியுடன் குறையாது ஆப்டிகல் சக்தியை அதிகரிப்பது ஷாட் சத்தத்தை குறைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு நேர்மாறாக நிகழ்கிறது ஏனெனில் அதிகரித்த ஆப்டிகல் சக்தி புகைப்பட கேரியர்களை நீங்கள் அறிந்த ஒரு பெரிய ஃபோட்டானை உருவாக்குகிறது மேலும் இந்த புகைப்பட கேரியர்கள் அவற்றுடன் தொடர்புடைய சத்தத்தை பெருக்கும் எனவே இந்த ஷாட் இரைச்சல் வரம்பு அதிகரிக்கும் புகைப்பட டையோடு குறையும் ஒன்று அல்ல எனவே இந்த வகையான எதிர் உள்ளுணர்வு சரியானது என்பதை நீங்கள் காணலாம் எனவே அந்த சத்தத்தைப் பற்றியும் பேசுவோம் முதலில் பதிலளிக்கும் நேரத்தைப் பார்ப்போம் நாங்கள் ஒரு PIN டையோடின் கட்டமைப்பைக் கண்டோம் எனவே இது P பகுதி என்று நீங்கள் கருதிக் கொள்ளலாம் பின்னர் இந்த π பெரியது உள்ளார்ந்த பகுதி பின்னர் உங்களிடம் நிச்சயமாக n பகுதி உள்ளது அவை டோபன்ட் சுயவிவரங்களை சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் ஃபோட்டான்கள் N பக்கத்திலிருந்து நிகழ்ந்தால் ஃபோட்டான்களின் பெரும்பகுதி இருக்கலாம் பின்னர் பெரும்பாலான புகைப்படங்கள் உள்ளார்ந்த பிராந்தியத்தில் மட்டுமே காணப்படுகின்றன P மற்றும் n வகைக்கு வெவ்வேறு பேண்ட் கேப்களின் பொருள் பேண்ட்கேப் பொருட்களை எடுத்துக்கொள்வதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது பகுதிகள் மற்றும் π அல்லது உள்ளார்ந்த பிராந்தியத்திற்கான வேறுபட்ட பொருள் இந்த இடத்தில்தான் இதை நாம் ஹீட்டோரோ கட்டமைப்புகள் என்று அழைத்தோம் ஆகவே இதை நான் இண்டியம் பாஸ்பேட்டாக எடுத்துக் கொண்டால் இதை நீங்கள் இன்காஏஸ் பொருளாக எடுத்துக் கொண்டால் கால் முள் புகைப்படக் கண்டுபிடிப்பில் உள்ள இந்த என் மற்றும் P வகை பகுதிகள் 15 15 நானோ மீட்டரில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வெளிச்சத்திற்கு வெளிப்படையாக இருக்கும் எங்கள் ஒளியியல் தகவல்தொடர்புகளின் மாற்றுக் குழு இந்த இரு பகுதிகளும் வெளிப்படையானதாக இருக்கும் இது ஒளியைக் கவனிக்கும் உள்ளார்ந்த பகுதி இப்போது ஒரு ஃபோட்டானை உறிஞ்சுவதன் விளைவாக எலக்ட்ரான் மற்றும் துளை ஊதியம் கிடைத்தவுடன் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஒரு உள்ளடிக்கிய மின்சார புலம் சரியானது எனவே ஒரு உள்ளடிக்கிய மின்சார புலமும் உள்ளது இது போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அவை மீண்டும் 0 க்குச் சென்றன நான் அங்குள்ள மின்சாரத் துறையை பெரிதுபடுத்துகிறேன் ஆனால் பின் சந்தி மின்னோட்டத்தின் குறுக்கே மின்சாரத் துறையை நீங்கள் எவ்வளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பார்த்தீர்கள் மேலும் இந்த டையோடில் நாம் பயன்படுத்தியதைப் போலவே தலைகீழ் போதுமானதாக இருக்கிறது என்று கருதுகிறோம் இங்குள்ள மின்சார புலம் போதுமானதாக இருக்கிறது ஏனெனில் இந்த மின்சார புலம் வலுவானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் முள் டையோடிற்கான இந்த அதிகபட்ச விஷயம் காரணமாக நீங்கள் அதிகபட்ச மின்சார புலத்தை வைத்திருக்கிறீர்கள் அங்கிருந்து அது குறைந்தபட்ச மதிப்பு வலதுபுறத்தை எட்டும் ஆகவே இந்த இரண்டு புள்ளிகளிலும் 0 வரை சென்றிருக்கும் மின்சாரத் துறையை நீங்கள் உண்மையில் எப்படிக் காண்பீர்கள் என்பது இந்த புலம் APD டையோட்களுக்கானது என்பதை நினைவில் வைத்திருந்தால் நான் இழுத்தேன் ஏனெனில் ஒரு N மற்றும் P பகுதி இருப்பதால் பெருக்கல் உள்ளார்ந்த உறிஞ்சுதல் பகுதி சரியானதாக இருப்பதற்கு முன்பே தொடர்புடையது எனவே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களிடம் ஒரு வலுவான மின்சார புலம் உள்ளது இது இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை கட்டணங்களை சரியாக பிரிக்கும் எனவே இந்த கட்டணங்கள் எதிர் திசையில் பயணிக்கும் மற்றும் அவை பொருத்தமான பகுதிகளில் சேகரிக்கப்படும் எனவே மின்சார புலம் இந்த வழியில் அதிகரித்து வருவதால் இது வேறு வழியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த வழியில் செல்ல வேண்டிய துளை மற்றும் எலக்ட்ரான்கள் வேறு வழியில் செல்ல வேண்டியிருக்கும் அவை வெறுமனே இருக்கும் என்ற உண்மையைப் பொருட்படுத்தாமல் எதிர் திசையில் செல்லுங்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதைப் பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இங்கே உள்வாங்க வேண்டியது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த பகுதி உள்ளார்ந்த பகுதி மின்னோட்டத்திலிருந்து விலகி இருப்பதால் சறுக்கல் எனப்படும் நிகழ்வு காரணமாக சரி இயக்கம் தொடர்பான ஒரு சறுக்கல் வேகம் உள்ளது எனவே vde என்பது எலக்ட்ரான்களின் சறுக்கல் வேகத்தை குறிக்கிறது மற்றும் μe என்பது எலக்ட்ரான்களின் இயக்கம் குறிக்கிறது இந்த Vde இந்த இயக்கம் நேர மின்சார புலங்களுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் அங்கு எலக்ட்ரான்கள் அனுபவிக்கும் புலம் இதேபோல் இந்த Vd ஐ Vdh ஆக மாற்றினால் Vde க்கு Vdh ஆனது முழு விஷயத்தையும் பெறும் மேலும் நான் சொன்னது போல் முழு இயக்கம் எலக்ட்ரான் இயக்கம் விட குறைவாக உள்ளது எனவே இந்த இரண்டு புகைப்பட கேரியர்கள் எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகள் பயணிக்கும் வேகமும் வித்தியாசமாக இருக்கும் இப்போது ஏன் வேக சிக்கல் உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம் உள்ளார்ந்த பிராந்தியத்தில் மின்னோட்டம் பெரும்பாலும் சறுக்கல் தான் ஆனால் அவை இந்த பெரும்பான்மையான கேரியர் பகுதிகளுக்கு வந்தவுடன் இங்குள்ள முக்கிய தற்போதைய கூறு என்னவாக இருக்கும் முக்கிய நடப்பு கூறு பரவலாக இருக்க வேண்டும் அவை இங்கு வந்துள்ளன ஆனால் செறிவு இந்த பிராந்தியத்தில் எலக்ட்ரான்கள் மிகப் பெரியவை எனவே அவை மின்னோட்டத்திற்கு பங்களிக்க வேண்டுமானால் அவை இந்த மற்ற அடுக்கில் பரவ வேண்டும் உண்மையில் எலக்ட்ரான்கள் துளைகள் அல்ல எனவே n பிராந்தியத்தில் பரவுவதற்கான துளைகள் எலக்ட்ரான்கள் P பிராந்தியத்தில் பரவ வேண்டும் இதனால் நீங்கள் ஒரு மின்னோட்டத்தைப் பெறப் போகிறீர்கள் எனவே பரவல் நீரோட்டங்கள் ஒரு முறை நீங்கள் P மற்றும் I இடைமுகத்தில் உள்ள பொருள் இடைமுகங்களில் காண்பீர்கள் மற்றும் நான் I மற்றும் N இடைமுகங்களில் இந்த பரவல் மின்னோட்டத்தைக் காண்பீர்கள் மற்றும் பரவல் Dp மற்றும் Dn பரவல் மாறிலிகளால் வகைப்படுத்தப்படுகிறது Dp என்பது P வகை அல்லது துளைக்கான பரவல் மாறிலியைக் குறிக்கிறது Dn என்பது ஒரு எலக்ட்ரானுக்கு பரவல் மாறிலியைக் குறிக்கிறது எனவே இந்த வழித்தோன்றலின் முழு விவரங்களையும் நாங்கள் நிச்சயமாகப் பார்க்கப் போவதில்லை ஆனால் என்ன நடக்கிறது என்பதற்கு நான் உங்களைச் சுருக்கமாக ஊக்குவிப்பேன் இந்த எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகளால் எடுக்கப்பட்ட போக்குவரத்து நேரம் என்ன போக்குவரத்து நேரம் என்னவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்கிறது இந்த எலக்ட்ரான்களின் தலைமுறை இந்த விளிம்பில் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் இங்கே உருவாக்கப்படுகின்றன பின்னர் இந்த கேரியரில் ஒன்று அகல WI இன் உள்ளார்ந்த பகுதி வழியாக செல்ல வேண்டும் அதை சரி செய்யுங்கள் அது எல்லா வழிகளிலும் செல்ல வேண்டும் அதை அடைய எந்த நேரம் ஆகும் முடிவில் அது உங்கள் வேகத்தால் வகுக்கப்பட்ட அகலம் எதுவாக இருந்தாலும் சரி எனவே அது சறுக்கல் திசைவேகமாக இருக்கும் மறுபுறம் தலைமுறைகள் இங்கே நடந்தால் நான் சில அதிசயமான பகுதிக்கு காரணம் என்று அர்த்தம் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் இந்த இடைமுகத்தில் உருவாக்கப்படுகின்றன பின்னர் மீண்டும் WI நீளத்தின் ஒரு பயணம் உள்ளது இது மற்ற பிராந்தியத்தில் சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நான் அர்த்தம் பெறுகிறேன் எனவே போக்குவரத்து நேரம் Vd க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் எலக்ட்ரான்களுக்கான போக்குவரத்து நேரத்துடன் ஒப்பிடும்போது துளைகளுக்கு போக்குவரத்து நேரம் பெரிதாக இருக்கும் மற்றும் அலைவரிசை அல்லது மறுமொழி நேரம் எனவே இது பதிலளிக்கும் நேரமாக இருக்கலாம் அலைவரிசை இந்த போக்குவரத்து நேரத்தின் தலைகீழ் என்பது இந்த முழு சதவிகித உரிமையின் காரணமாக இது கிட்டத்தட்ட மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதைக் காணும் எனவே இந்த காரணத்தால் அலைவரிசை குறைகிறது இதை நடைமுறையில் காணலாம் நீங்கள் பின் ஃபோட்டோடியோடை சரியாக எடுத்துக் கொண்டால் நீங்கள் ஒரு புகைப்பட டையோடு எடுத்துக்கொண்டு இதை சரியான முறையில் தலைகீழாக மாற்றி பின்னர் ஒரு ஆப்டிகல் சிக்னலில் பிரகாசிக்கும் ஒளியை அனுப்புங்கள் அதில் நீங்கள் எவ்வாறு ஒளியைப் பிரகாசிக்கிறீர்கள் எனவே ஒளியை அதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் ஒளியைப் பிரகாசிக்க முடியும் ஆனால் நான் ஆர்வமாக இருந்தது ஆப்டிகல் சக்தியில் நீங்கள் எந்த வகையான மாற்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பார்ப்பது எனவே நான் எப்படியாவது இந்த படி ஆப்டிகல் உள்ளீட்டைப் பயன்படுத்த முடியும் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் வெளியீட்டு புகைப்பட மின்னோட்டம் சரியானது புகைப்பட மின்னோட்டம் உண்மையில் அப்படி செல்லாது மாறாக இது இந்த வகையான பதிலை எடுக்கும் உண்மையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விரைவான பதிலைக் காண்பீர்கள் பின்னர் மெதுவான பதில் இருக்கும் சரி பதில்களுக்கு தெளிவாக எழுதுவதில் நான் வெற்றி பெற்றிருக்க மாட்டேன் உங்களுக்குக் காண்பிக்க விரைவான பதில்தான் உங்களை அழைத்துச் செல்லும் இறுதி மதிப்பில் 50 வரை பின்னர் மெதுவான செயல்முறை உள்ளது எனவே இந்த வேகமான செயல்முறை என்னவென்றால் நான் உருவாக்கிய சறுக்கல் கூறுகள் அவை அடைந்துவிட்டன ஆனால் இப்போது பரவல் நேரம் பெரிதாகிறது ஊக்கமருந்து செறிவைப் பொறுத்து பரவல் நேரம் பெரிதாகிவிடும் எனவே இது திறம்பட பரவக்கூடியது உங்கள் புகைப்பட டையோடின் மொத்த உயர்வு நேரம் மீண்டும் இது வேகமானது என்று நான் கூறும்போது பரவல் செயல்முறையைப் பொறுத்தவரை இது வேகமானது என்பதை மட்டுமே குறிக்கிறேன் அது எல்லையற்ற வேகத்தைப் பெறவில்லை நீங்கள் எலக்ட்ரான் முழு ஜோடிகளும் உருவாக்கப்படும் தருணம் அவை மறுமுனையை அடைந்திருக்கும் எனவே இந்த வேகமான செயல்முறை முக்கியமாக சறுக்கல் செயல்முறை காரணமாகும் மேலும் இந்த மெதுவான பதில் முக்கியமாக பரவல் காரணமாகும் எனவே நீங்கள் சறுக்கல் நேரத்தைக் குறைக்கும் WI ஐ சிறியதாக மாற்றினாலும் நீங்கள் வீழ்த்தாவிட்டால் நீங்கள் இன்னும் வெற்றிபெற மாட்டீர்கள் என்பதை நீங்கள் காணலாம் பரவல் நேரம் எனவே ஒட்டுமொத்த பதிலை முடிந்தவரை விரைவாக அடைய நீங்கள் பரவல் நேரத்தை குறைக்க வேண்டும் இதைப் புரிந்து கொள்வதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் ஒரு தலைகீழ் சார்புடைய சந்தி நான் தட்டச்சு செய்யும் பொருளுக்கு இங்கு உள்ள குறைப்பு அடுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த குறைப்பு அடுக்கு உண்மையில் ஒரு குறிப்பிட்ட சந்தி கொள்ளளவோடு தொடர்புடையது அல்லது அது குறிப்பிட்ட கொள்ளளவோடு தொடர்புடையது நிச்சயமாக இந்த கொள்ளளவு தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தின் செயல்பாடாகும் உண்மையில் நீங்கள் தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தை அதிகரிக்கும்போது குறைக்கிறது இது ஒரு மிக உயர்ந்த தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தில் ஒரு கதிரை சேர்க்க விரும்புவதற்கான காரணங்களில் ஒன்றாகும் எனவே மிக உயர்ந்த தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தில் சார்புடையது உங்கள் சந்தி கொள்ளளவு குறைகிறது I பிராந்தியத்தில் பொருளின் கடத்துத்திறன் சில அளவு இருக்கும் நான் இங்கு I பிராந்திய பதிலைப் பற்றி மட்டுமே பேசுகிறேன் எனவே சில கடத்துத்திறன் அல்லது அதற்கு சமமாக சில எதிர்ப்பும் இருக்கும் ρ எதிர்ப்புத்தன்மை ic வடிவவியலில் அகலத்தின் குறைக்கடத்தி பட்டியைப் பொறுத்தது அதில் ஒன்று R இன் எதிர்ப்பை ஏற்படுத்தும் ஆகவே உங்கள் வெளிப்புற எதிர்ப்பு RL நீங்கள் அந்த பகுதியை எதையும் சார்ந்து இருக்கவில்லை என்றாலும் உங்கள் அடிப்படை வரம்பு ஆதாயம் போக்குவரத்து நேரத்திலிருந்து வருகிறது இது மீண்டும் அடிப்படையில் கொள்ளளவு காரணமாக இருக்கிறது ஏனெனில் போக்குவரத்து நேரம் அடிப்படையில் நீங்கள் குறைக்கடத்தி I பகுதியை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் I பிராந்தியத்தை சார்ஜ் செய்கிறீர்கள் எனவே அங்கு அமர்ந்திருக்கும் அந்த கொள்ளளவை நீங்கள் கடந்து செல்ல முடியாது எனவே இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து உங்களுக்குத் தெரிந்த ஒரு புகைப்பட டையோட்டின் மறுமொழி நேரம் இந்த எல்லா குணாதிசயங்களாலும் தீர்மானிக்கப்படுகிறது பெரும்பாலான சுற்று பயன்பாடுகளில் RL என்பது RL ஐ நிர்ணயிக்கும் மற்றும் சந்தி கொள்ளளவு CJ என்பது புகைப்பட டையோட்டின் அலைவரிசையை தீர்மானிக்கும் ஒன்றாகும் எனவே இதை 1 BW என எழுதலாம் மற்றும் இந்த RL ஃபோட்டோடியோடின் மறுமொழி நேரம் இவற்றின் முழுமையான பகுப்பாய்வு பரவல் நீரோட்டங்களை எழுத வேண்டும் சறுக்கல் நீரோட்டங்களை எழுத வேண்டும் சில எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்தி சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் இவை அனைத்தும் இன்னும் சிக்கலானவை பின்னர் இது எங்கள் போக்கிற்கு போதுமானது எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் அதைப் பார்க்கப் போவதில்லை மாறாக புகைப்பட டையோட்டின் ஒரு முக்கிய அம்சத்தை கருத்தில் கொள்வோம் புகைப்பட டையோடில் உள்ள சத்தம் சரி இப்போது நீங்கள் ஒரு கேள்வியைக் கேட்கும்போது எனக்குக் கிடைக்கும் பொதுவான பதிலை நீங்கள் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் சத்தத்தை நீங்கள் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் என்பது சத்தம் தேவையற்ற சமிக்ஞையாகும் இது சத்தத்திற்கு மிகச் சிறந்த வரையறை அல்ல ஏனெனில் எதுவும் தேவையற்றது நீங்கள் ஒரு சமிக்ஞையை வழங்குகிறீர்களா அல்லது சாதனம் சத்தம் ஃபோட்டான்களைப் பொருத்தவரை சத்தம் இருக்கிறதா அல்லது சாதனம் பாகுபாடு காட்டாது அல்லது சத்தம் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் அப்படியே உங்கள் சமிக்ஞை ஃபோட்டான்கள் சரியானது எனவே ஒரு சத்தத்திற்கும் சமிக்ஞைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஒரு சத்தம் என்ன என்று கேட்கும்போது மக்கள் பதிலளிப்பதே இதன் அர்த்தம் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று தவறாக வழிநடத்துகிறது சத்தம் என்பது ஒரு இயல்பான செயல்முறையாகும் அதன் சராசரிகள் புள்ளிவிவர சராசரிகள் மற்றும் ஆர்வத்தின் சமிக்ஞை அலைவரிசையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு சமிக்ஞையை வைத்திருக்கிறீர்கள் அந்த வட்டார அலைவரிசையில் நீங்கள் பரப்பியுள்ள ஒரு சமிக்ஞை இது உங்கள் சமிக்ஞையை சிதைக்கும் சீரற்ற செயல்முறையாகும் ஏனென்றால் அந்த சத்தம் என்னவென்றால் இது சிக்னலின் ஒரு பகுதியாகும் இது நிலையான சராசரிகளின் பொருளில் மட்டுமே கணிக்க முடியாதது மற்றும் இது எழுதுகின்ற ஒன்று இது உங்கள் சமிக்ஞை ஆர்வத்தின் குழுவில் நான் சரியாக என்ன சொல்கிறேன் என்று பார்ப்பது சரியானது இது உங்கள் ஆப்டிகல் சிக்னலை மாடுலேட் செய்வதைக் கருத்தில் கொள்வதைக் காண எனவே நீங்கள் அதை மாற்றியமைத்த சில தகவல்களை அனுப்புகிறீர்கள் நீங்கள் மாற்றியமைக்கப்பட்ட அலைவடிவத்தின் சக்தி நிறமாலை அடர்த்தியைப் பார்க்கலாம் ஃபோட்டோ எண்டோவ் சத்தம் தொடர்பாக சரி பின்னர் பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தியைப் பற்றி சிறிது பேசும் ஆனால் உங்கள் உள்ளீட்டு சமிக்ஞைக்கான பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தியை நீங்கள் வரையறுக்கலாம் எனவே இது சக்தி ஸ்பெக்ட்ரல் அடர்த்தியை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் இது அடிப்படையில் ஃபோரியர் உருமாற்றத்தின் வடிவம் அல்லது குறைந்தபட்சம் ஃபோரியர் உருமாற்றத்தின் வடிவத்துடன் தொடர்புடையது பின்னர் இந்த சக்தி ஸ்பெக்ட்ரம் அடர்த்தி சேனலின் வழியாக ரிசீவரில் சேனல் வழியாக செல்கிறது சத்திரம் வரும் சக்தி நிறமாலை அடர்த்தி சரியானது ஏனெனில் இது ஆப்டிகல் பவர் அடர்த்தி இருப்பதைப் பற்றி நாம் பேசுகிறோம் பின்னர் ஒரு பரந்த இசைக்குழு உள்ளது இது சத்தத்தின் மற்ற குணாதிசயங்களில் ஒன்றாகும் நிச்சயமாக அதிக சத்தம் பிராட்பேண்ட் மிகவும் பரந்த அளவில் உள்ளது பேண்ட் அகலம் ஒப்பிடு சிக்னலுக்கு சரி மற்றும் சிக்னல் பேண்ட் அகலம் இப்போது நீங்கள் உங்கள் ரிசீவர் பேண்ட் பாஸ் வடிப்பானில் இல்லாத அனைத்து சத்தங்களையும் முயற்சித்து அகற்றலாம் ரிசீவரை ஒரு நல்ல பேண்ட் பாஸ் வடிப்பானில் வைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் தீர்மானிக்கும் சமிக்ஞையை மட்டுமே அனுமதிக்கிறீர்கள் அதுதான் நீங்கள் சரியாக நினைப்பீர்கள் எனவே இந்த அலைவரிசையில் உள்ள குறிப்பிட்ட சமிக்ஞை கூறு மட்டுமே வருகிறது நிச்சயமாக அலைவரிசையில் நீங்கள் உண்மையில் வெளியீடுகளை அல்லது வெளியீட்டின் இரண்டு கூறுகளை அறிவீர்கள் ஒரு கூறு நீங்கள் சரியாகப் பரப்பிய தீர்மான சமிக்ஞையாக இருக்கும் எனவே இது அடிப்படையில் நீங்கள் பிரித்தெடுக்க எதிர்பார்க்கும் எழுத்து மற்றும் செய்தியைப் படித்தது அல்லது அங்குள்ள தரவைப் பிரித்தெடுப்பது உங்களுக்குத் தெரிந்த சமிக்ஞையாகும் ஆனால் அந்த மதிப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதன் அகலத்தை கட்டுப்படுத்தினால் அந்த மதிப்பு ஒரு ஏற்ற இறக்கத்தைக் கொண்டிருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதைப் பற்றி ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பது சராசரி மதிப்பாகும் எனவே புள்ளிவிவர சராசரிகளால் மட்டுமே வகைப்படுத்தப்படும் இந்த ஏற்ற இறக்கமானது சத்தத்தை உருவாக்கும் ஒன்று எனவே சத்தத்தை வகைப்படுத்துவதற்கான சரியான வழி அல்லது பெரும்பாலும் பொறியியல் வழி உண்மையில் சத்தம் நிறமாலை அடர்த்தி பற்றி பேசுவதுதான் இரைச்சல் நிறமாலை அடர்த்தி என்று நாங்கள் கூறுகிறோம் அந்த சத்தம் நிறமாலை அடர்த்தியை தொடர்புபடுத்தல் சரி என்று அழைக்கப்படும் பிற சொற்களுடன் இணைக்கிறோம் சீரற்ற செயல்முறை x என்று நான் கருதினேன் ஒரு சீரற்ற செயல்முறை என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக் கொண்டு பின்னர் ஒரு அளவை அளந்தால் இந்த அளவை x சரி என்று அழைப்போம் பின்னர் நீங்கள் ஒரு அலை வடிவத்தைக் காண்பீர்கள் இதுபோன்று இந்த மாதிரி மதிப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு சீரற்ற மாறி உங்கள் மாதிரியை ஒரு முறை குறிப்பிட முடியாது இந்த மதிப்புகள் மாதிரி தேதியின் சில t ti இல் நீங்கள் இந்த செயல்முறையின் மதிப்பு x ஐ tI 1 என என்னவென்று சொல்ல முடியாது அடுத்த மாதிரி உடனடி நேரத்தில் அது தொடரலாம் நான் ஒரு முறை தனித்துவமான அடிப்படையில் உங்களுக்கு ஒரு யோசனையைக் காட்டுகிறேன் எனவே இந்த வீச்சு 3 4 என்று வைத்துக்கொள்வோம் Ti 1 இல் உள்ள வீச்சு 100 உறுதியுடன் இருக்கும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முடியாது மாறாக மதிப்புகளின் நிகழ்தகவு விநியோகம் சரி என்று நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் நிகழ்தகவு விநியோகம் 0 ஐ மையமாகக் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அடுத்த முறை நீங்கள் இது 0 வோல்ட் பெறப் போகிறது இது நாம் அளவிடும் சத்தம் மின்னழுத்தம் என்று கருதி நீங்கள் 0 வோல்ட் பெறப் போகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் 0 வோல்ட் பெறமாட்டீர்கள் என்று வேறு யாராவது சொல்லலாம் ஆனால் நீங்கள் பெறலாம் ∞ அல்லது இந்த பக்கமாக இருக்கலாம் ∞ அல்லது யாராவது இல்லை என்று சொல்வார்கள் நீங்கள் உண்மையில் பெற மாட்டீர்கள் ∞ இவற்றுக்கு இடையில் வேறுபாடு என்ன 3 அறிக்கைகள் அந்த அறிக்கைகள் ஒவ்வொன்றும் உண்மையாக இருப்பதற்கான சாத்தியம் என்ன இல்லையா அந்த நிகழ்தகவு அடிப்படையில் நிகழ்தகவு விநியோக செயல்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே சீரற்ற செயல்முறை என்பது சீரற்ற மாறிகளின் வரிசையாகும் இந்த சீரற்ற மாறிகள் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவு விநியோக செயல்பாட்டைப் பின்பற்றுகின்றனசீரற்ற செயல்முறையின் சிறப்பியல்பு என்னவென்றால் நீங்கள் உண்மையில் x இன் சராசரி மதிப்பு என்ன என்பதைப் பற்றி பேசலாம் நீங்கள் பேசக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சராசரி மதிப்பு பின்னர் நீங்கள் தன்னியக்க தொடர்பு என அழைக்கப்படுவதையும் அறிமுகப்படுத்தலாம் இந்த தன்னியக்க உறவை நீங்கள் உண்மையில் எழுதலாம் பொதுவாக இது Rxx τ சரி அல்லது சில நேரங்களில் Rx τ எனப்படும் குறுகிய பதிப்பாகும் நீங்கள் இரண்டு வெவ்வேறு சீரற்ற செயல்முறை அல்லது இரண்டு வெவ்வேறு சீரற்ற மாறிகள் பற்றி பேசினால் நீங்கள் RXY அல்லது RYX பற்றி பேசலாம் அதனுடன் தொடர்புடைய சில பண்புகள் உள்ளன இவை இரண்டும் அடிப்படையில் சமச்சீரானவை இந்த சீரற்ற செயல்முறை சிக்கலானதாக இருக்கக்கூடும் இயற்கையில் சிக்கலான சீரற்ற மாறிகள் உள்ளன என்று அர்த்தமல்ல இந்த சிக்கலான சீரற்ற செயல்முறையை நீங்கள் இன்ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் கூறுகளைக் கொண்ட ஒன்று என்று நினைக்கலாம் என்று அர்த்தம் சரி ஒரு சமிக்ஞை பண்பேற்றப்பட்ட சமிக்ஞை உறைக்கு ஒரு இன்பேஸ் மற்றும் ஒரு குவாட்ரேச்சர் கூறு உள்ளது என்று நீங்கள் நினைப்பீர்கள் நாங்கள் பேசிய சமிக்ஞையின் பிரதிநிதித்துவம் உங்களுக்குத் தெரியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஹில்பர்ட் அப் கன்வெர்ட்டரை டவுன் கன்வெர்ட்டராக மாற்றுகிறார் இது அதிலிருந்து வருகிறது சத்தம் கட்டம் மற்றும் குவாட்ரேச்சர் கூறுகளைக் கொண்டிருப்பதாக வகைப்படுத்தலாம் மேலும் இது தனித்தனியாக சமிக்ஞையின் கட்டக் கூறுக்குச் சேர்க்கும் மற்றொன்று உங்களுக்கு சமிக்ஞையின் குவாட்ரேச்சர் கட்டக் கூறு தெரியும் புள்ளி என்னவென்றால் இந்த சீரற்ற செயல்முறையை ஒன்றாக அறிந்த இந்த இரண்டுமே உண்மையில் சமிக்ஞையின் அலைவரிசைக்குள் வரும் ஒன்று அவற்றை நீங்கள் அகற்ற எந்த வழியும் இல்லை அதை அகற்ற எந்த வழியும் இல்லை நீங்கள் அதனுடன் வாழ வேண்டும் சரி நீங்கள் அதை எப்படி வாழ்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது அல்லது நீங்கள் பெறும் எதையும் பெரும்பாலும் மிகக் குறைந்த அளவிலான சத்தத்துடன் சமிக்ஞை செய்வதை உறுதிசெய்ய வடிவமைக்கப்பட்ட அமைப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் அதனால் பெரும்பாலும் சிக்னலின் விகிதம் குறைந்த அளவு சத்தத்திற்கு சமிக்ஞை மூலம் சத்தம் விகிதத்தால் அளவிடப்படுகிறது சத்தம் விகிதத்திற்கு சிக்னல் முடிந்தவரை அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே தன்னியக்க தொடர்புக்கு திரும்பி வருவது X Xt τ τ ஆகிய இரண்டு மாதிரி மதிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் தன்னியக்க தொடர்பை வரையறுக்கலாம் பின்னர் அது தன்னியக்க தொடர்பு இல்லாதது என அழைக்கப்படுகிறது பின்னர் கண்டுபிடிக்கவும் இதன் சராசரி மதிப்பு இதுதான் நான் வரைந்து கொண்டிருக்கும் அடைப்புக்குறிக்குள் சராசரி மதிப்பு அல்லது புள்ளிவிவர சராசரி மதிப்பு இது தானாகவே தொடர்புபடுத்தும் ஆனால் இது நேர களத்தில் செய்யப்படும் ஒன்று இல்லையா இது நேரக் களத்தில் செய்யப்படுகிறது ஆனால் அதன் பெயரைக் குறிக்கும் சக்தி நிறமாலை அடர்த்தி அதிர்வெண் களத்தில் வரையறுக்கப்பட்ட அளவு எனவே நான் அதை எவ்வாறு வரையறுக்க முடியும் நன்கு பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தி அடிப்படையில் இந்த RXXτ இன் ஃபோரியர் உருமாற்றம் ஆகும் எனவே நீங்கள் செயல்பாட்டின் தன்னியக்க தொடர்பைக் கணக்கிட்டு அதன் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் சக்தி நிறமாலை அடர்த்தியைப் பெறுவீர்கள் ஆனால் இதைத் தவிர நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் மற்றொரு அளவும் உள்ளது இந்த σ2 சமிக்ஞையின் சராசரி சதுர மதிப்பு என அழைக்கப்படுகிறது ஒரு செயல்முறையின் சராசரி சதுர மதிப்பு அடிப்படையில் 2 இன் சராசரியாக வழங்கப்படுகிறது உண்மையில் இது x 2 இலிருந்து வருகிறது எனவே இது சராசரியிலிருந்து விலகல்கள் போன்றது பின்னர் அந்த விலகலின் சதுரத்தை எடுத்துக்கொள்வது ஆகவே 0 இன் சராசரி அதாவது செயல்முறை என்பது 0 என்று நாம் அழைப்பதைப் போலவே இருந்தால் நிலையான விலகல் இந்த அளவு σ 2 அல்லது STD2 σ2 க்கு சமமாக இருக்கும் மேலும் and σ2 இன் மாறுபாடு என அழைக்கப்படுகிறது செயல்முறை மாறுபாடு என்பது ஒருவிதத்தில் செயல்முறை மாறுபாட்டின் சக்தி உண்மையில் உங்களுக்கு சக்தியைச் சொல்லும் ஏனெனில் இது உண்மையில் ஃபோரியர் உருமாற்ற உறவிலிருந்து வந்ததால் அலைவரிசையில் ஒருங்கிணைந்த சக்தி நிறமாலை அடர்த்தியால் σ2 உண்மையில் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் காட்டலாம் ஆகவே நீங்கள் குறைந்த பாஸ் அலைவரிசையைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லையற்ற வழக்கைத் தேடுகிறீர்களானால் இது நிச்சயமாக சக்தி நிறமாலை அடர்த்தியாக இருக்கும் அது σ2 க்குள் இருக்கும் மொத்த சக்தியாக இருக்கும் அதனால் இது மைனஸ் முடிவிலி முதல் பிளஸ் முடிவிலி வரை முழு இசைக்குழுவிலும் சக்தி நிறமாலை அடர்த்தியாக இருக்கும் இப்போது இது σ2 முக்கியமானது ஏன் சத்தம் மாறுபாட்டிற்கான சராசரி சமிக்ஞை சக்தியாக சிக்னலை சத்தம் விகிதமாக வரையறுக்கிறோம் இவை இரண்டும் 1Ω மின்தடையம் என்று அளவிடப்படுகின்றன அதாவது சமிக்ஞை உண்மையில் மின்தடையில் சில சக்தியைக் கலைக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எளிமைக்காக இந்த மின்தடையை 1 Ω ஆகவும் சத்தம் மாறுபாடு மீண்டும் அந்த Ω மின்தடையின் உள்ளே இருக்கும் சத்தத்தின் சக்தியாகவும் இருக்கும் இது நீங்கள் பார்க்கும் அலைவரிசையின் உள்ளே இருக்கும் மொத்த சத்தம் மாறுபாடாகும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நான் அலைவரிசையை மாற்றினால் சமிக்ஞை இரைச்சல் விகிதம் மாறும் நான் ஒன்றை அதிகரித்தால் இரைச்சல் மாறுபாடு அதிகரிக்கும் நான் இங்கு உண்மையில் என்ன செய்கிறேன் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது அதே அலைவரிசைக்கானது எனவே இது அடிப்படையில் சமிக்ஞை இரைச்சல் விகிதம் இப்போது புகைப்பட டையோட்களில் நீங்கள் என்ன வகையான சத்தத்தை எதிர்பார்க்கலாம் இரண்டு உள்ளன என்பதை நீங்கள் காண்பீர்கள் மீண்டும் புகைப்பட டையோடு சத்தங்களும் மாறுபாடு மற்றும் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே பல இரைச்சல் செயல்முறைகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று என அழைக்கப்படுகிறது மேற்பரப்பு அல்லது கசிவு இருண்ட மின்னோட்டம் சில நேரங்களில் மொத்தமாக அழைக்கப்படுகிறது இது தவிர மொத்தமாக இருண்ட மின்னோட்டமும் இருக்கும் ஒன்றாக நீங்கள் இதை வெறுமனே Id என்று அழைக்கிறீர்கள் Id ஒரு இருண்ட மின்னோட்ட சத்தமாக இருக்கும் இது எனது புகைப்பட டையோடு இல்லாதபோது கூட ஒளிரும் புகைப்பட மின்னோட்ட Id இன் சில சமிக்ஞைகளை நான் இன்னும் பெறுகிறேன் இந்த Id ஒரு குறிப்பிட்ட சராசரி மதிப்பு மற்றும் மாறுபாட்டைக் கொண்டிருக்கும் அது அதன் மேல் ஒரு சராசரி மதிப்பாக இருக்கும் இது இந்த மாறுபாட்டைப் போல இருக்கும் இந்த சராசரி மதிப்பு Id பார் மற்றும் இந்த மாறுபாடு Δ Id எனவே இந்த Id செயல்முறையின் இந்த சராசரியை நீங்கள் பார்த்தால் இது இப்போது ஒரு சீரற்ற செயல்முறையாகும் இந்த செயல்முறையின் சராசரி Id தானே இந்த Δ ஐடி டி இன் சராசரி 0 ஆகும் ஏனென்றால் நீங்கள் சராசரி அளவை வெறுமனே பிரித்தெடுத்தீர்கள் எனவே இந்த ஒரு சத்தம் கூறு மற்றும் நான் சொன்னது போல் முக்கியமான இரைச்சல் கூறு என்பது குறுகிய சத்தம் என்று அழைக்கப்படுகிறது குறுகிய இரைச்சல் மாறுபாடு இதை σsh 2 என்று அழைப்போம் குறுகிய இரைச்சல் மாறுபாடு உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமானது இது σ sh 2 2q 'I ph Δf ஆல் வழங்கப்படுகிறது இங்கு Δf அலைவரிசை உள்ளது இதன் மீது நீங்கள் முழு விஷயத்தையும் ஒருங்கிணைக்கிறீர்கள் எனவே இது குறுகிய இரைச்சல் மாறுபாடு இந்த ΔI d செயல்முறையின் மாறுபாட்டைப் பொறுத்தவரை இருண்ட தற்போதைய செயல்முறை 2q 'I d Δf ஆல் வழங்கப்படுகிறது இது நீங்கள் சத்தம் செயல்முறைகளைத் தேடும் அலைவரிசையாக இருப்பதால் இவை புகைப்பட டையோட்களில் நீங்கள் பெறும் இரண்டு முக்கிய செயல்முறைகள் ஒரு சுற்றுக்குள் ஒரு புகைப்பட டையோடு வைக்கவும் TIA அல்லது எளிய சுமை மின்தடை சுற்று வடிவத்தில் சுமை மின்தடையம் RL வெப்ப சத்தம் எனப்படும் கூடுதல் சத்தத்தை உயர்த்தும் பல முந்தைய தலைமுறை புகைப்பட டையோடு சுற்றுகள் முக்கியமாக வெப்ப சத்தத்தால் வரையறுக்கப்படுகின்றன சுற்று வெப்ப இரைச்சல் மின்னோட்டத்திற்கு ஒரு மாறுபாடு உள்ளது வெப்ப இரைச்சல் மின்னோட்டம் 4 KT RL off இன் மாறுபாட்டைக் கொண்டுள்ளது மேலும் RL இன் மதிப்பு அதிகரிக்கும்போது இந்த மாறுபாடு உண்மையில் குறைகிறது எனவே இவை ஆப்டிகல் ரிசீவர்களில் நீங்கள் காணும் இரண்டு சத்தம் செயல்முறைகள் அடுத்த வகுப்பில் ஆப்டிகல் ரிசீவரை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றி பேசுவோம்